கதிர்வீச்சு அறிமுகம் பாடத்தின் அடுத்த தலைப்புக்கு நகர்கிறது எனவே உங்களில் பெரும்பாலானோர் இந்த வார்த்தையைக் கேட்டிருப்பீர்கள் எனவே இது ஒரு புதிய தலைப்பு அல்ல நீங்கள் பொருட்களைப் பார்க்கும் சுவை நாம் அவற்றை அளவிடும் சுவை ஆகியவை நீங்கள் முன்பு கற்றுக்கொண்டவற்றிலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும் மேலும் எளிமை நோக்கங்களுக்காக அவை அளவீட்டின் பல அம்சங்களாகும் இந்த வகுப்பில் அவற்றைப் பார்ப்போம் நாம் பல விஷயங்களைப் பார்க்கிறோம் முதலாவதாக கதிர்வீச்சுகளின் வரையறைகளைப் பார்க்கத் தொடங்குவோம் கதிர்வீச்சுடன் தொடர்புடைய பல்வேறு வரையறைகளைப் பார்க்கிறோம் அது என்ன எப்படி அளவிடுவது என்று பல்வேறு நிகழ்வுகளுக்கான வெப்பப் பரிமாற்ற வீதத்தைக் கண்டறிவது கதிர் வீச்சானது உமிழ்வு மற்றும் உறிஞ்சுதல் மற்றும் பரிமாற்றம் போன்றவையாக இருக்கலாம் எனவே பல்வேறு செயல்முறைகள் பல்வேறு கதிர்வீச்சு செயல்முறைகளுக்கு அதை எவ்வாறு அளவிடுவது என்பதைப் பார்ப்போம் பின்னர் கரும்பொருள் கதிர்வீச்சைப் பார்ப்போம் ஒரு கரும்பொருள் இருக்கும்போது என்ன நடக்கிறது மற்றும் கரும்பொருளில் இருந்து உமிழ்வு உறிஞ்சுதல் போன்றவற்றை எவ்வாறு கணக்கிடுவது என்பதைப் பார்ப்போம் பின்னர் நாம் பார்ப்போம் எனவே இது கதிர்வீச்சுக்கான சிறப்புச் சட்டமாகும் இது கதிர்வீச்சுகளின் சில பண்புகளுக்கு இடையிலான உறவைப் பிடிக்கிறது அதையே கிர்ச்சோஃப் விதி Kirchhoff's law என்று அழைக்கிறோம் உண்மையில் அதைப் பார்ப்போம் பின்னர் இதைச் செய்யும்போது சாம்பல் மேற்பரப்புகள் என்று அழைக்கப்படுவதையும் உள்ளடக்குவோம் சாம்பல் மேற்பரப்பின் வரையறை என்ன அவற்றை எவ்வாறு அளவிடுவது என்பதைப் பார்ப்போம் பின்னர் ஐந்தாவது அம்சம் நாம் கதிர்வீச்சு பரிமாற்றத்தைப் பார்க்கிறோம் பல பொருள்கள் இருந்தால் நீங்கள் எவ்வாறு பரிமாற்றம் செய்வீர்கள் இந்த பொருள்கள் தங்களுக்குள் எவ்வாறு கதிர்வீச்சைப் பரிமாறிக் கொள்கின்றன அதைச் செய்யும்போது இந்த பொருட்களின் நோக்குநிலை மீது கதிர்வீச்சு இப்போது சார்ந்து இருக்கும் காட்சி வடிவியல் காரணி என்ற ஒன்றைப் பார்ப்போம் எனவே நோக்குநிலையின் விளைவு என்ன என்பதைக் கண்டறிய வேண்டும் அல்லது அது பொதுவாக பார்வைக் காரணி அல்லது வடிவியல் காரணி என்று அழைக்கப்படுகிறது எனவே பல்வேறு வகையான அமைப்புகளுக்கான காட்சி காரணி மற்றும் வடிவியல் காரணி ஆகியவற்றை எவ்வாறு கணக்கிடுவது என்பதைப் பார்க்கிறோம் எனவே அடுத்த 8 விரிவுரைகளில் அதைத்தான் செய்வோம் இதை முடித்த பிறகு பல எடுத்துக்காட்டுகள் பல எடுத்துக்காட்டுகள் இருக்கும் மற்றும் எங்காவது 7 முதல் 8 விரிவுரைகளுக்கு இடையில் நான் எங்காவது இந்த தலைப்பை மதிப்பிடுவேன் சரி எனவே கதிர்வீச்சு என்றால் என்ன எனவே கதிர்வீச்சு என்பது ஒரு வரையறுக்கப்பட்ட வெப்பநிலையைக் கொண்டிருப்பதன் மூலம் ஆற்றலை வெளியிடுகிறது எனவே இது மிகவும் பொதுவான வெப்பநிலை எனவே உண்மையில் எந்த விஷயத்தையும் உமிழ்வுகள்உறிஞ்சுதல் போன்றவற்றைப் பார்ப்பதன் மூலம் அதை இன்னும் சிறப்பாகத் தகுதி பெறலாம் எனவே பரிமாற்றம் பற்றி பின்னர் கவலைப்படுவோம் எனவே பொதுவாக ஆற்றலை வெளியேற்றுகிறதுஉறிஞ்சிக்கொள்கிறது அது ஒரு வரையறுக்கப்பட்ட வெப்பநிலை சரி ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையைக் கொண்டிருப்பது சில ஆற்றல்களை அதில் சேமித்து வைத்திருப்பதால் அது கதிர்வீச்சைப் பரிமாறிக் கொள்கிறது உண்மையில் இந்த அறையில் உள்ள ஒவ்வொரு பொருளும் கதிர்வீச்சை வெளியிடுகிறது கரும்பலகை இந்த பெஞ்ச் போன்றவை எல்லாமே கதிரியக்கத்தை வெளியிடுகிறது அது கதிர்வீச்சை வெளியிடுவது மட்டுமல்ல உண்மையில் இங்கு இருக்கும் அனைத்து பொருட்களுடன் கதிர்வீச்சைப் பரிமாறிக் கொள்கிறது எனவே உமிழ்வை மாற்றுவது கதிர்வீச்சு பரிமாற்றம் என்பது எங்கும் நிறைந்த செயல்முறை கதிர்வீச்சு பரிமாற்றம் எங்கும் உள்ளது இது எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது அது எல்லாப் பொருட்களிலும் காணப்படுகிறது நம் கையில் எல்லாமே கதிர்வீசுகிறது எனவே ஆர்வத்தை தவிர்த்துப் பார்த்தால் எனவே அகச்சிவப்பு கேமராவை நான் அணுகக்கூடிய ஒரு இடம் இருந்தது அகச்சிவப்பு கேமரா பற்றி உங்களில் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஓ மோசம் இல்லை சரி எனவே அகச்சிவப்பு கேமராவின் முன் உங்கள் கையை வைத்து நீங்கள் பெறும் சுயவிவரத்தை அளந்தால் படத்தை அளவிடவும் எனவே அகச்சிவப்பு கேமராவிலிருந்து நீங்கள் பெறும் படம் நீங்கள் பார்க்கும் மேற்பரப்பின் லோக்கல் வெப்பநிலையை பிரதிபலிக்கிறது எனவே அகச்சிவப்பு கேமராவின் முன் உங்கள் கையை வைத்தால் எல்லா இடங்களிலும் வெவ்வேறு வெப்பநிலை இருப்பதைக் கண்டு நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் எனவே உங்கள் உள்ளங்கையில் கூட சீரான வெப்பநிலை சுயவிவரம் இல்லை ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை சுயவிவரம் உள்ளது உண்மையில் நீங்கள் சில ஆய்வகங்களில் அகச்சிவப்பு கேமராவை அணுகினால் இந்த நிறுவனத்தில் அகச்சிவப்பு கேமராக்கள் உள்ளன எனவே அவற்றில் சிலவற்றை நீங்கள் அணுகினால் உங்கள் உள்ளங்கையிலோ அல்லது கையிலோ வெப்பநிலை சுயவிவரம் எப்படி இருக்கும் என்பதைப் பற்றிய யோசனையைப் பெறுவது மோசமான யோசனையல்ல எனவே உண்மையில் வெப்பநிலை விவரக்குறிப்பு முற்றிலும் வேறுபட்டது மற்றும் அது சீரானது எனவே நான் உண்மையில் என் கையை வைத்தால் என் கையின் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடையே வெப்ப பரிமாற்றம் உள்ளது ஏனெனில் வெப்பநிலை வேறுபட்டது எனவே கதிர்வீச்சு பரிமாற்றம் உண்மையில் எங்கும் நிறைந்த ஒரு செயல்முறையாகும் இது எல்லா விஷயங்களிலும் எல்லா பொருட்களிலும் நிகழ்கிறது சரி எனவே தற்செயலாக ஒரு நேற்று செய்தித்தாளை எத்தனை பேர் படித்தீர்கள் என்று எனக்குத் தெரியாது அப்படியென்றால் வெளிவரப்போகும் புதிய வகை பல்பு இது லிக்விட் கூல்டு LED என்று அழைக்கப்படுகிறது உங்களில் எத்தனை பேர் நேற்று செய்தித்தாளை படித்தீர்கள் மற்றும் இன்று இது நேற்று செய்தித்தாளில் வந்தது யாரும் வாசிக்கவில்லை யாருமே இல்லையா இது திரவ குளிரூட்டப்பட்ட LED என்று அழைக்கப்படுகிறது நீங்கள் பார்க்கவில்லை என்றால் இன்றே சென்று பார்க்க வேண்டும் உண்மையில் இந்த பாடத்திட்டத்தில் நாம் என்ன படிக்கிறோம் என்பதற்கான நேரடி பயன்பாடுகளில் இதுவும் ஒன்றாகும் இந்த ஒளிரும் விளக்குகள் மற்றும் எல்இடி விளக்குகளில் பெரும்பாலான எல்இடி விளக்குகள் என்னவென்று உங்களுக்குத் தெரியும் அதிக வெப்பத்தை வெளியிடுவதே பிரச்சனை குறிப்பாக எல்இடி விளக்குகளில் எல்இடி வெப்பத்தை வெளியிடுவதில்லை ஆனால் மின்சாரம் வழங்கும் மற்றும் கட்டுப்படுத்தும் ஒரு பேனல் உள்ளது எல்இடி ஒளிர்வதை கட்டுப்படுத்துகிறது அதனால் அதிக வெப்பத்தை வெளியிடுகிறது எனவே எல் டி விளக்கின் ஆயுட்காலம் உண்மையில் வெப்பப் பரிமாற்றத்தை எவ்வாறு கட்டுப்படுத்துவது சாதாரண வெப்பநிலையில் எல் டிக்கு கீழே இருக்கும் சிப்பை எவ்வாறு வைத்திருப்பது என்பதன் மூலம் தருகிறது எனவே ஒரு சாதாரண வெப்பநிலையில் வைத்திருக்க முடியும் உண்மையில் நீங்கள் LED க்கு நீண்ட ஆயுளைப் பெறலாம் எனவே இவை வெளிப்படையாக இந்த திரவ குளிரூட்டப்பட்ட அடுத்த தலைமுறை விளக்காக இருக்கும் இது 25000 மணி நேரம் ஒளிரும் என்பது குறிப்பிடத்தக்கது உண்மையில் இவ்வளவு நேரம் ஒளிரும் எந்த விளக்கையும் நாம் பார்த்ததில்லை நமக்குத் தெரிந்த விளக்கு எதுவும் இல்லை எனவே இது உண்மையில் குறிப்பிடத்தக்கது அது உண்மையில் வேலை செய்தால் அது மின்சார பாதுகாப்பின் முன்னுதாரணத்தை முற்றிலும் மாற்றப் போகிறது மற்றும் உண்மையில் இது மிகவும் திறமையானதாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் மேலும் இங்கு நாம் வைத்திருக்கும் சாதாரண ஒளிரும் விளக்கை விட 80 குறைவான ஆற்றல் தேவைப்படுகிறது எனவே இது வேலை செய்தால் அது உண்மையில் ஒரு சிறந்த தொழில்நுட்பம் எப்படியிருந்தாலும் இது நிறைய தாக்கங்களைக் கொண்டிருந்தது மற்றும் இது நீங்கள் வகுப்பில் படிக்கும் சில விஷயங்களின் நேரடிப் பயன்பாடாகும் டி பேனலுக்கும் திரவத்திற்கும் இடையில் எவ்வளவு உகந்த வெப்பப் பரிமாற்றம் இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் கண்டுபிடித்துள்ளனர் அதில் ஒரு சிறிய அளவு பிசுபிசுப்பு திரவம் உள்ளது அது உண்மையில் உள்ளே சுற்றிக் கொண்டிருக்கிறது மற்றும் எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் துல்லியமாகக் கணக்கிட்டுள்ளனர் சரியான வெப்ப பரிமாற்றம் மற்றும் பிசுபிசுப்பு திரவத்தின் அளவு என்னவாக இருக்க வேண்டும் முதலியன எனவே இது ஒரு சுவாரஸ்யமான பண்பு மற்றும் உண்மையில் இந்த பாடத்திட்டத்தில் நாம் உண்மையில் என்ன செய்கிறோம் என்பதற்கான நேரடி பயன்பாடுகளில் இதுவும் ஒன்றாகும் இந்த திசைதிருப்பலுக்குப் பிறகு எப்படியிருந்தாலும் கதிர்வீச்சின் பொறிமுறையைப் பற்றி நாம் என்ன பார்க்கிறோம் என்பதற்குத் திரும்புவோம் எனவே கதிர்வீச்சின் வழிமுறை என்ன என்பதைப் பார்ப்போம் எனவே அவர் சரியாகச் சுட்டிக் காட்டியது போல் குறிப்பிட்ட வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட பொருள் இருப்பதால் என்ன நடக்கிறது எனவே உண்மையில் மேற்பரப்பில் இருந்து உமிழப்படும் இந்த எலக்ட்ரான்கள் உள்ளன எனவே கதிர்வீச்சின் பொறிமுறையை விளக்குவதற்கு உண்மையில் 2 கோட்பாடுகள் உள்ளன எனவே 1 குவாண்டம் கோட்பாடு என்றும் மற்றொன்று அலைக் கோட்பாடு என்றும் அழைக்கப்படுகிறது எனவே குவாண்டம் கோட்பாடு மீண்டும் ஒரு அனுமானம் பொருள் அதன் குறிப்பிட்ட வெப்பநிலை காரணமாக குவாண்டா அல்லது ஃபோட்டான்களை வெளியிடுகிறது மற்றும் இந்த ஃபோட்டான்கள் பயணிக்கும் என்று நம்பப்படுகிறது அதாவது அவர்கள் மற்ற பொருளைத் தாக்குகிறார்கள் அவர்கள் ஆற்றலை விட்டுவிடுகிறார்கள் அதாவது ஆற்றல் ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளுக்கு கடத்தப்படுகிறது மற்ற கோட்பாடு இது ஒரு மின்காந்த அலைகள் பொருளின் வெப்பநிலை காரணமாக அது மின்காந்த அலைகளை வெளியிடுகிறது மற்றும் இந்த மின்காந்த அலைகள் பெறும் பொருளால் இடைமறித்து 2 பொருள்களுக்கு இடையே ஆற்றல் பரிமாற்றத்தை ஏற்படுத்துகிறது எனவே இவை உண்மையில் இருக்கும் 2 கோட்பாடுகள் எனவே இயற்பியலாளர்களின் பிரச்சினை எது சரி எது தவறு என்பது பற்றி நாம் விவாதிக்கப் போவதில்லை ஆனால் இது எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல ஏனென்றால் இந்த கோட்பாடுகளில் ஏதேனும் ஒன்று சரியானது என்பதை நாம் அறிந்தால் செயல்முறையை அளவிட முடியும் அதை இன்னும் சிறிது நேரத்தில் பார்க்கப் போகிறோம் சரி கடத்தலைப் பார்த்தபோது நாம் வெப்பப் பரிமாற்றம் என்பது ஒரு குறுக்குவெட்டுப் பகுதி வழியாக நிகழ்கிறது என்று சொன்னோம் எனவே இதேபோல் கதிர்வீச்சு ஏற்படப் போகும் வடிவியல் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே முதல் கேள்வி இது ஒரு மேற்பரப்பு அல்லது ஒரு அளவீட்டு நிகழ்வு ஆகும் எனவே நாம் பதிலளிக்க வேண்டிய முதல் கேள்வி இது ஒரு மேற்பரப்பு அல்லது ஒரு அளவீட்டு நிகழ்வு ஆகும் எனவே கடத்துதலைப் பற்றி விவாதிக்கும் போது வெப்பப் பரவல் குறுக்குவெட்டு முழுவதும் நிகழ்கிறது என்று சொன்னோம் அதே நேரத்தில் வெப்பத்தை சேமிக்கும் திறன் ஒரு அளவீட்டு செயல்முறையாகும் எனவே கதிர்வீச்சு பற்றி என்ன இது ஒரு மேற்பரப்பு பகுதியா அல்லது ஒரு அளவீட்டு செயல்முறையா எனவே கதிர்வீச்சு மேற்பரப்பில் இருந்து மட்டுமே ஏற்படும் என்று அவர் கூறுகிறார் எனவே இது ஒரு மேற்பரப்பு செயல்முறை ஆகும் உங்கள் கருத்து என்ன இது ஒரு தொகுதி செயல்முறை என்று சொன்னீர்கள் எனவே வகுப்பில் நமக்கு இரண்டு எண்ணங்கள் உள்ளன ஒன்று மேற்பரப்பு மூலம் வெளிப்படும் கதிர்வீச்சு எனவே இது ஒரு மேற்பரப்பு செயல்முறையாக இருக்க வேண்டும் இரண்டாவது எண்ணம் அனைத்து மூலக்கூறுகளாலும் உமிழப்படும் கதிர்வீச்சு எனவே அது ஒரு அளவீட்டு செயல்முறையாக இருக்க வேண்டும் எனவே எது சரி எனவே சரியான பதில் இரண்டும் சரி எனவே இரண்டும் ஏன் சரியானவை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள் எனவே அடுத்த சில நிமிடங்களில் அதைத்தான் விளக்கப் போகிறோம் எனவே உண்மையில் நீங்கள் எடுக்கும் எந்தவொரு பொருளும் இந்த இரண்டாவது பரிந்துரை எப்போதும் சரியானது நீங்கள் சரி என்று கருதும் விஷயத்தில் இருக்கும் அனைத்து மூலக்கூறுகளாலும் கதிர்வீச்சு வெளிப்படுகிறது எனவே இப்போது நம்மிடம் திட அல்லது திரவப் பொருள் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் திடப்பொருள் என்று சொல்லலாம் திடத்தில் இருக்கும் அனைத்து துகள்களும் கொள்கையளவில் அவை கதிர்வீச்சை வெளியிடுகின்றன ஏனெனில் அவை அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் பராமரிக்கப்படுகின்றன ஆனால் என்ன நடக்கிறது என்றால் உள்ளே எந்த இடத்திலும் உட்புற இடத்தில் இருக்கும் மூலக்கூறுகள் ஒரு மூலக்கூறு மூலம் வெளிப்படும் ஒவ்வொரு கதிர்வீச்சும் அவற்றைச் சுற்றியுள்ள மூலக்கூறுகளால் உறிஞ்சப்படும் எனவே உள்ளே இருக்கும் மூலக்கூறுகளால் உமிழப்படும் எதுவாக இருந்தாலும் அவை தொடர்ந்து கதிர்வீச்சை வெளியேற்றி உறிஞ்சிக் கொண்டே இருக்கும் எனவே இந்த பொருளிலிருந்து உண்மையில் வெளிவரும் அனைத்து கதிர்வீச்சுகளும் அடிப்படையில் மேற்பரப்புக்கு அருகில் அமைந்துள்ள மூலக்கூறுகளிலிருந்து வந்தவை நீள அளவு என்ன என்பதை சிறிது நேரத்தில் தருகிறேன் எனவே மேற்பரப்பிற்கு அருகில் அமைந்துள்ள அனைத்து மூலக்கூறுகளும் உண்மையில் இந்த பொருளிலிருந்து வெளிப்படும் கதிர்வீச்சின் விளைவாகும் மேலும் கொள்கையளவில் மேற்பரப்புக்குக் கீழே ஒரு மைக்ரோமீட்டர் ஒரு மைக்ரோமீட்டர் இருக்கும் மூலக்கூறுகள் அந்த மேற்பரப்பிலிருந்து பொறுப்பாகும் என்று நம்பப்படுகிறது இப்போது திடப்பொருட்களுக்கும் திரவத்திற்கும் இது உண்மை என்பதை நினைவில் கொள்க வாயு அமைப்புக்கு இது உண்மையல்ல வாயுவும் கதிர்வீச்சை வெளியிடுகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே கதிர்வீச்சு அனைத்து அமைப்புகளாலும் வெளியிடப்படுகிறது எனவே அனைத்து வகையான பொருட்களாலும் கதிர்வீச்சு வெளிப்படுவதை நாம் கவனித்தோம் எனவே வாயுக்கள் என்று வரும்போது அது சற்று வித்தியாசமானது அடர்த்தி மிகவும் சிறியதாக இருப்பதால் வாயுவின் அடர்த்தி மிகவும் மெதுவாக இருக்கும் மேலும் ஒரு கொள்கலனில் ஒரு வாயு உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் இப்போது உங்களிடம் மூலக்கூறுகள் உள்ளன அவை உண்மையில் இந்த ஊடகத்தில் சிதறடிக்கப்படுகின்றன மேலும் ஒவ்வொரு மூலக்கூறையும் நாம் கவனித்தபடி கொள்கையளவில் கதிர்வீச்சை வெளியிட முடியும் மேலும் அடர்த்தி போதுமான அளவு கடினமாக இல்லாததால் ஒரு மூலக்கூறால் வெளிப்படும் கதிர்வீச்சு அவற்றைச் சுற்றி இருக்கும் மூலக்கூறுகளால் முழுமையாக உறிஞ்சப்படுவதில்லை எனவே வாயுக்களில் இது ஒரு அளவீட்டு செயல்முறையாகும் இது ஒரு அளவீட்டு நிகழ்வாகும் அதே சமயம் திடப்பொருளில் அல்லது திரவத்தில் இது ஒரு மேற்பரப்பு நிகழ்வு ஆகும் எனவே விவாதத்தின் பெரும்பகுதி உண்மையில் கதிர்வீச்சு அளவீடு போன்றவற்றை வகைப்படுத்தப் போகிறோம் பின்னர் கதிர்வீச்சு தலைப்பின் முடிவில் அளவீட்டு நிகழ்வுக்கு சில கொள்கைகளைப் பயன்படுத்துவோம் எனவே நாம் குவாண்டம் கோட்பாட்டை நம்பினாலும் அல்லது அலை கோட்பாட்டை நம்பினாலும் நாம் எப்போதும் கதிர்வீச்சை வகைப்படுத்தலாம் கதிர்வீச்சு எப்போதும் ஒரு குறிப்பிட்ட அலைநீளம் மற்றும் அதிர்வெண் ஆகியவற்றுடன் தொடர்புடையது நாம் எந்தக் கோட்பாட்டை நம்பினாலும் பரவாயில்லை இது எப்போதும் ஒரு குறிப்பிட்ட அலைநீளம் மற்றும் குறிப்பிட்ட அதிர்வெண் ஆகியவற்றுடன் தொடர்புடையது எனவே லாம்ப்டா என்பது mu பை c க்கு சமம் என்று நாம் எப்போதும் கூறலாம் இதில் c என்பது ஒளியின் திசைவேகம் மற்றும் வெற்றிட நிலைகள் தோராயமாக 3 பெருக்கல் 10 இன் அடுக்கு 8 மீட்டர் வினாடி எனவே அதைப் பற்றிய ஒளியின் வேகம் 2 998 சம்திங் தோராயமாக இது 3 பெருக்கல் 10 இன் அடுக்கு 8 மீட்டர் வினாடி எனவே எந்த கதிர்வீச்சும் எப்போதும் அலைநீளம் மற்றும் அதன் அதிர்வெண்ணுடன் தொடர்புடையது எனவே அலைநீளம் தெரிந்தால் அதிர்வெண் என்னவாக இருக்கும் என்று தெரியும் எனவே உமிழ்வின் அலைநீளம் பற்றி நாம் நிறைய பேசப் போகிறோம் எனவே நான் ஒரு ஒற்றை நிறக் கதிர்வீச்சை எடுத்துக் கொண்டால் சரி நான் மோனோக்ரோமடிக் என்று கூறும்போது அதாவது கதிர்வீச்சு ஒரு நிலையான அலைநீளத்தில் வெளிப்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம் ஒற்றை நிறத்தில் அதாவது இது ஒரு வண்ணம் எனவே நான் ஒரே வண்ணமுடைய கதிர்வீச்சு செறிவைப் பார்த்தால் கதிர்வீச்சு செறிவு வெர்சஸ் லாம்ப்டா நிலையான அலைநீளத்தில் அந்த அலை நீளத்தில் ஒரு குறிப்பிட்ட பொருளால் வெளிப்படும் கதிர்வீச்சின் செறிவு என்ன எனவே வழக்கமான சுயவிவரம் இது போன்றது இந்த எண்கள் என்னவாக இருக்கும் என்பதை பின்னர் பார்ப்போம் எனவே அலைநீளத்தைச் சார்ந்து இருக்கும் ஒரு பொருளின் கதிர்வீச்சின் இந்தப் பண்பு நிறமாலை எனப்படும் உண்மையில் அந்த வார்த்தையில் இருந்து வந்த வார்த்தை கதிர்வீச்சுக்கு ஒரு ஸ்பெக்ட்ரம் இருக்கிறது என்ற எண்ணத்தில் இருந்து வந்தது எனவே இது நிறமாலை பண்பு என்று அழைக்கப்படுகிறது எனவே அது உமிழ்வின் அலைநீளத்தைப் பொறுத்தது அது நிறமாலை பண்பு எனப்படும் எனவே இது முதல் முக்கியமான சார்பு மற்றும் இரண்டாவது திசை சார்பு கதிர்வீச்சு உமிழ்வு ஏற்படும் திசையைப் பொறுத்தது எனவே கொள்கையளவில் ஒரு கார்ட்டூனாக நான் இங்கே கதிர்வீச்சை வெளியிடும் ஒரு புள்ளிப் பொருளைக் கொண்டுள்ளேன் எனவே இந்த திசையில் உமிழ்வு கதிர்வீச்சின் தீவிரத்தை குறிக்கிறது அல்லது நான் சொல்வது போல் அம்புக்குறியின் நீளமாக கதிர்வீச்சின் தீவிரத்தை குறிக்கிறது என்று இருக்கலாம் எனவே கதிர்வீச்சு தீவிரம் வெவ்வேறு திசைகளில் வேறுபட்டது எனவே இது திசை சார்பு மற்றும் தீட்டா இந்த கோணத்தில் இருந்து கணக்கிடப்படுகிறது என்பதுதான் அர்த்தம் 0 முதல் pi வரை செல்கிறது இப்போது அது ஒரு மேற்பரப்பு நிகழ்வாக இருக்கும்போது உமிழ்வு ஒரு திசையில் மட்டுமே உள்ளது மற்றும் இங்கே ஒரு பொருள் இருந்தால் அந்த மேற்பரப்பிலிருந்து வெளிப்படும் உமிழ்வை நான் வகைப்படுத்த விரும்பினால் அது உண்மையில் மேற்பரப்பின் மேல் தளத்தில் அதாவது மேற்பரப்பின் மேல் அரைக்கோளத்தில் மட்டுமே நிகழ்கிறது இது ஒரு முப்பரிமாண செயல்முறை என்பதை நினைவில் கொள்க எனவே இது தீட்டாவைச் சார்ந்து இருக்கும் அது ஃபை கோணத்தையும் சார்ந்து இருக்கும் சரி எனவே நீங்கள் ஒரு கோளத்தை கற்பனை செய்தால் கோளத்திற்கு 3 இரண்டு கோணங்கள் உள்ளன ஒன்று பொதுவாக தீட்டா என்று அழைக்கப்படுகிறது எனவே உங்களிடம் 3 ஆயத்தொலைவுகள் உள்ளன 0 மன்னிக்கவும் R தீட்டா ஃபை எனவே கொள்கையளவில் கதிர்வீச்சு நான் இதற்கு மேல் ஒரு அரைக்கோளத்தை வைத்தால் எனவே அந்த மேற்பரப்பால் வெளிப்படும் கதிர்வீச்சு உணர்வற்றது தீட்டா மற்றும் ஃபை இரண்டையும் சார்ந்துள்ளது எனவே தீட்டா என்பது நான் இதை தீட்டா திசை என்று சொன்னால் ஃபை என்பது பலகைக்கு வெளியேயும் பலகையின் உள்ளேயும் இருக்கும் என்று வைத்துக்கொள்வோம் எனவே அது பலகையின் உள்ளே செல்கிறது என்பதை நினைவில் கொள்க அது பலகையின் உள்ளே வட்டமாக இருக்கிறது எனவே கதிர்வீச்சு இப்போது தீட்டா மற்றும் ஃபை இரண்டின் செயல்பாடாக இருக்கப் போகிறது எனவே இவை கதிர்வீச்சின் இரண்டு முக்கியமான பண்புகளாகும் இது கதிர்வீச்சின் காரணமாக வெப்பப் போக்குவரத்தின் அளவைக் கணக்கிட விரும்பினால் அது கணக்கிடப்பட வேண்டும் எனவே அது ஒரு நிலையான கதிர்வீச்சுடன் கரும்பொருளாக இருந்தால் அது ஒற்றை உச்சத்தில் இருக்கும் எனவே அது சாம்பல் மேற்பரப்பில் இருந்தால் தட்டையான தட்டையான உச்சம் இருக்கும் எனவே நாம் திடப்பொருட்களைப் பார்க்கிறோம் பின்னர் வாயுக்களைப் பார்ப்போம் எனவே வாயுக்கள் கொள்கையளவில் அனைத்து திசைகளிலும் செய்யப்படலாம் என்பதை நினைவில் கொள்க எனவே இது தொடர்ச்சியானதா அல்லது தனித்துவமானதா என்பது கேள்வி இப்போது தனித்தன்மை வாய்ந்த இயல்பு விரிவுரையின் கீழே விரிவுரைகளில் ஒன்றைப் பார்ப்போம் நீங்கள் சாம்பல் மேற்பரப்புகளைக் கொண்டிருக்கும் போது குறிப்பிட்ட ஹைட்ரஜன் உண்மையில் ஒரு சாம்பல் மேற்பரப்பு ஆகும் ஒரு சாம்பல் மூலக்கூறு அது கருப்பு பலகை கதிர்வீச்சு அல்ல எனவே உங்களிடம் சாம்பல் மேற்பரப்புகள் இருந்தால் ஸ்பெக்ட்ரம் தொடர்ச்சியானது என்பதல்ல உங்களிடம் உள்ள ஸ்பெக்ட்ரம் தொடர்ச்சி அற்றது அதை விரைவில் பார்ப்போம் பெரும்பாலும் 3 4 விரிவுரைகளை நாம் பார்ப்போம் நிச்சயமாக ஏனெனில் என் பொருள் இங்கே இருக்கிறது என்று கருதி அனுமானித்துப் பாருங்கள் எனது பொருள் இங்கே இருப்பதாக வைத்துக்கொள்வோம் இப்போது இந்த மேற்பரப்பில் இருந்து உமிழ்வு மேற்பரப்பின் கடினத்தன்மையின் வலுவான செயல்பாடாகும் எனவே நீங்கள் ஒருபோதும் மென்மையான மேற்பரப்பைப் பெற மாட்டீர்கள் நுண்ணிய மட்டத்தில் கூட நீங்கள் மென்மையான மேற்பரப்பைக் கொண்டிருக்க முடியாது எனவே சுற்றிலும் சிறிய பிளவுகள் இருக்கும் எனவே வெவ்வேறு திசைகளில் உமிழ்வு வேறுபட்டதாக இருக்கும்